இந்த விரிவுரையில் ஒரு புரதம் அதன் வரிசையிலிருந்து 3D கட்டமைப்புகளுக்குள் எவ்வாறு மடிகிறது மற்றும் வரிசையிலிருந்து கட்டமைப்பிற்கு செல்ல எவ்வளவு நேரம் ஆகும் என்பதைப் பற்றி விவாதிப்போம் இது புரத மடிப்பு வீதம் என்று அழைக்கப்படுகிறது புரதத்தின் நிலை தன்மையில் பிறழ்வின் உறுதியினை நாம் கடைசி வகுப்பில் விவாதித்தோம் தெர்மோடைனமிக் நிலைத்தன்மை குறித்த டேட்டாபேஸ் களை பற்றி விவாதிப்போம் மாணவர் புரோதெர்ம் புரோதெர்ம் சரி எனவே புரோதெர்ம் டேட்டா பேசை பயன்படுத்தி அல்லது வெவ்வேறு இடங்களில் மியூட்டன்ட்களின் நிலைத்தன்மையை பாதிக்கும் முக்கியமான காரணிகளை பகுப்பாய்வு செய்ய முயற்சிக்கலாம் இயற்பியல் வேதியியல் பண்புகள் மற்றும் சோதனை நிலைத்தன்மை மேலும் கோரிலேஷன் கோஎஃபீஷியேன்ட் பயன்படுத்தி தொடர்புபடுத்தலாம் கோரிலேஷன் கோஎஃபீஷியேன்ட் பயன்படுத்தி நிலைத்தன்மைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சில பண்புகளை அடையாளம் காணலாம் எடுத்துக்காட்டாக புதைக்கப்பட்ட பிறழ்வில் ஹைட்ரோபோபிசிட்டி நிலைத்தன்மையுடன் அதிக நேர்மறையான தொடர்பைக் கொண்டுள்ளது பிறழ்வு மேற்பரப்பில் இருந்தால் நாம் என்ன கவனிக்கலாம் மாணவர் நேர்மறையான தலைகீழ் மாற்றம் தலைகீழ் உறவு தலைகீழ் ஹைட்ரோபோபிக் விளைவு என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஹைட்ரோபோபசிட்டியின் அதிகரிப்பு நிலைத்தன்மையைக் குறைக்கும் பிறழ்வு உரிமையின் மீது நிலைத்தன்மையை கணிக்க முயற்சிக்க பல்வேறு முறைகள் பற்றி விவாதிக்கலாம் சராசரி ஒதுக்கீட்டு முறை சரியானது சராசரி ஒதுக்கீட்டு முறை எவ்வாறு செயல்படுகிறது எல்லா மியூட்டன்ட்களுக்கும் எத்தனை சேர்க்கைகள் எத்தனை பிறழ்வுகளுக்கான மதிப்புகளைப் பெறுவோம் மாணவர் 380 380 பிறழ்வுகள் பின்னர் புதிய பிறழ்வுக்கு அட்டவணையில் இருந்து மதிப்பை ஒதுக்கினால் அட்டவணையை பார்த்து உணர்திறன் தனித்தன்மை துல்லியம் மற்றும் தொடர்பு ஆகியவற்றை மதிப்பீடு செய்யலாம் வரிசை தகவல் அல்லது கட்டமைப்பு தகவல்களை வெவ்வேறு அண்டை ரெசிடியூஸ்கள் அல்லது சுற்றியுள்ள ரெசிடியூஸ்களுடன் சரியாக சேர்ப்பது பற்றி விவாதிக்கிறோம் பின்னர் சாத்தியமான 2 வகையான ஆற்றல்கள் ஒன்று தூர ஆற்றல் மற்றும் டார்சன் ஆற்றல் ஒன்றிணைத்த நிலைத்தன்மை மாற்றத்தை கணித்த இந்த 2 ஆற்றல்கள் கட்டமைப்பிலிருந்து வந்தவை வரிசையுடன் கணித்தால் மியூட்டண்ட் ரெசிடியூசும் மியூட்டேடட் ரெசிடியூசும் அறியப்பட்ட விதிகளின் தொகுப்பிலிருந்து பெறப்பட்ட ரெசிடியூஸ்கள் பற்றிய பல விதிகளை தெரிந்த தகவல்கள் மூலம் பெறலாம் நிலைத்தன்மை குறித்த விதிகளை நிலையான அல்லது நிலையற்ற தன்மைக்கு பயன்படுத்தலாம் கட்டமைக்கப்பட்ட முன்கணிப்பு பற்றி விரிவடைந்த நிலையில் இருந்து மடிந்த நிலை வரை விவாதிக்கலாம் பின்னர் நிலைத்தன்மை மற்றும் மடிப்பு விகிதத்தை பற்றி விவாதிக்கலாம் புரதத்தின் மடிப்பு விகிதம் என்பது ஒரு புரதத்தை அதன் விரிவாக்கப்பட்ட நிலையிலிருந்து மெதுவாக அல்லது வேகமாக மடிப்பதன் அளவீடு ஆகும் இதன் சீரற்ற சுருள் இணக்கமானது அதன் சொந்த முப்பரிமான நிலையிலிருந்து நமக்குத் தேவையான 3D அமைப்பிற்கு மடிக்க எடுத்துக் கொள்ளும் நேரம் ஆகும் இது முக்கியமானது ஏனெனில் இந்த மடிப்பு விகிதம் ப்ரியான் நோய்கள் அல்சைமர் நோய்கள் மற்றும் பல நோய்களுடன் தொடர்புடைய இயக்கவியலைப் புரிந்து கொள்ள உதவுகிறது எந்தவொரு குறிப்பிட்ட மியூட்டன்ட்களின் மடிப்பு வீதத்தையும் புரதங்களுக்காக காணக்கூடிய மியூட்டன்ட்களையும் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் அதே போல் ஒரு குறிப்பிட்ட ரெசிடியூசை மாற்றியமைத்தால் என்ன நடக்கும் மற்றும் மடிப்பு வீதத்தை சரியாக கணித்தால் என்ன நடக்கும் இது புரத மடிப்பு சிக்கலைப் போன்ற ஒரு சவாலான பணியாகும் பின்னர் புரத மடிப்பு சிக்கல் என்றால் என்ன மாணவர் இறுதி புரத மடிப்பு புரோட்டீனை அதன் வரிசையிலிருந்து ஒரு சவாலானதாக புரிந்துகொள்ளலாம் அடுத்த மடிப்பு வீதமும் ஒரு புரதம் எவ்வாறு விரிவடைந்த நிலையில் இருந்து மடிந்த நிலைக்கு நேரத்தை மடிக்க முடியும் என்பதைக் காணவும் முக்கியம் ஒரு எடுத்துக்காட்டு இது ஒரு அமினோ அமில வரிசை குறிப்பிட்ட 3D கட்டமைப்புகளை கோப்புறை செய்ய நேரம் எடுக்கும் எனவே இந்த மடிப்பு விகிதம் எட்டு ஆர்டர்களுக்கு மேல் வேறுபடுகிறது இந்த மடிப்புகளை மைக்ரோ விநாடிகளிலிருந்து ஒரு மணிநேரம் வரை காணலாம் 2 எடுத்துக்காட்டுகளைப் பெறலாம்ஒரு ஸ்ட்ரெப்டோகாக்கல் புரதம் இதன் மடிப்பு வீதம் வினாடிக்கு 2 முதல் 10 பவர் 5 வரை ஆகும் இது மிக வேகமாக மடிப்பு மற்றும் டிரிப்டோபன் சின்தேஷைக் கண்டால் மிக மெதுவான மடிப்பு ஆகும் 1 மடிப்பு ஆக எடுக்கும் வீதம் வினாடிக்கு 1 முதல் 10 வரை பவர் மைனஸ் 3 ஆகும் புரதம் எவ்வளவு வேகமாக மடிக்க முடியும் என்பது கேள்வி 3 வெவ்வேறு வகையான எடுத்துக்காட்டுகள் மூலம் விளக்கலாம் எடுத்துக்காட்டாக உயிரி மூலக்கூறு இடைவினைகளை எடுத்துக் கொண்டால் 2 புரதங்களுக்கு அல்லது புரதம் மற்றும் DNA க்கு வேறுபட்டது ஒரு காம்ப்ளக்ஸ் உருவாக்க மேல் வரம்பை விகிதத்தால் நிர்ணயிப்பதை காணலாம் எதிர்வினைகளில் ஈடுபடும் மூலக்கூறுகள் என்ன எவ்வளவு வீதம் தேவை மடிப்பைப் பற்றி பேசினால் மடிப்பு வீதத்தைக் காணலாம் இந்த கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான பாலிபெப்டைட் சரிவு சரியானது உதாரணமாக சைட்டோக்ரோம் C மடிப்பதற்கான குறைந்தபட்ச நேரம் ஒரு மைக்ரோ விநாடி என்றால் இது ஹேர்பின் லூப் அல்லது ஹெலிக்ஸ் உருவாக்கத்துடன் ஒப்பிடத்தக்கது எனவே ஒரு மைக்ரோ விநாடிஆகும் இங்கே மடிப்புக்கான விகிதம் மைக்ரோ விநாடிக்கு ஒன்று என்றால் arc ரெப்ரஸர் 10 வினாடிக்கு பவர் நான்கு மற்றும் லாம்ப்டா ரெப்ரஸர் போன்றவை சில எடுத்துக்காட்டுகள் இது ஒரு வினாடிக்கு 5 முதல் 103 ஆகும் இவை புரதங்களுக்கானவை அதேபோல் ஒரு புரதத்தை விரைவுபடுத்தலாம் அல்லது குறைக்கலாம் அல்லது ஒரு பிறழ்வை அறிமுகப்படுத்தும் போது நிலைத்தன்மையைப் அமினோ அமில மாற்றீடுகளால் அதன் மடிப்பு வீதத்தை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம் புரதங்களின் நிலைத்தன்மையை மேம்படுத்தலாம் நிலைத்தன்மையை மேம்படுத்தக்கூடிய மியூட்டன்ட்களை அடையாளம் கண்டு மடிப்பு விகிதத்திலும் புரதங்களை வடிவமைக்க முடியும் மடிப்பு செயல்முறையை துரிதப்படுத்தக்கூடிய சில பிறழ்வுகளை அடையாளம் காணலாம் சரியான மடிப்புக்கு செல்ல அதிக நேரம் எடுக்கும் பின்னர் திரட்டுதல் மற்றும் வேறு சில அம்சங்களின் காரணமாக மடிப்புடன் முடிவடையும் சில நோய்களை சரியாகப் பெறலாம் காரணம் என்னவெனில் ஒரு குறிப்பிட்ட புரதத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு நிலையான 3D கட்டமைப்புகளாக மடிக்கும் நிலையை காணலாம் இந்த மடிப்பு விகிதத்தை எவ்வாறு அளவிடுவது மடிப்பு வீதத்தைப் பெறுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் உள்ளன முக்கியமாக நிறுத்தப்பட்ட ஃப்ளோ CD மற்றும் ஃப்ளோரிமீட்டரி இது விகிதத்தை வேறு செறிவைக் கொடுக்கும் எடுத்துக்காட்டாக x அச்சு Yஅச்சில் குவானிடைன் ஹைட்ரோகுளோரைட்டின் வெவ்வேறு செறிவை தந்தாள் கவனிக்கப்பட்ட விகிதத்தை காட்டலாம் 10 மோலார் வரை வெவ்வேறு செறிவுகளுக்கு செறிவு ஒன்று என்றால் இது மடிப்பு பகுதி மற்றும் இங்கே விரிவடையும் பகுதி மற்றும் மடிப்பு வீதம் அல்லது விரிவடையும் வீதம் அல்லது 0 செறிவு என்று வெவ்வேறு புரதங்கள் மற்றும் மியூட்டன்ட்களுக்கான சீரான டேட்டா கிடைக்கும் மடிப்பு ரீஜியன்னை சரியாக விரிவுபடுத்தினால் இது தண்ணீரின் மடிப்பு வீதமாகும் ஏனென்றால் இங்கே இதை விரிவுபடுத்துகிறோம் இறுதியாக சாதகமான சுற்றுச்சூழலில் செவ்ரான் பிளாட்டை பயன்படுத்தி தண்ணீரின் மடிப்பு விகிதத்தை கணக்கிடலாம் டேட்டா கிடைத்தவுடன் புதிய பயோ இன்ஃபர்மேடிக்ஸ் பகுப்பாய்வைச் செய்வதற்கு போதுமான டேட்டா மற்றும் நம்பகமான டேட்டா தேவை எனவே இந்த அம்சங்களில் டேட்டாபேஸ்களை உருவாக்குவது மிகவும் முக்கியம் முதலில் சில டேட்டாபேஸ்களை உருவாக்கத் தொடங்கினர் ஒன்று புரத மடிப்பு டேட்டாபேஸ் என்று அழைக்கப்படுகிறது மற்றொன்று சில வருடங்கள் தொடங்கிய பின்னர் இயக்க DBயை உருவாக்கியது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இரண்டு டேட்டாபேஸ்களும் தற்போது கிடைக்கவில்லை மடிப்பு டேட்டா மடிப்பு டேட்டாபேஸ்களை வெவ்வேறு சோதனை பட்டியலில் ஒரு ஒத்துழைப்பைப் பயன்படுத்தி நிறுவ முயற்சிக்க டேட்டாக்களின் ஒரே செறிவுகளைப் பெறுவதற்கு வெவ்வேறு புரதங்களை வேறு சோதனை பட்டியலுக்கு ஒதுக்குகிறார்கள் பின்னர் எல்லா டேட்டாவையும் தொகுத்து டேட்டாபேஸ்களை உருவாக்கினர் டேட்டாவைப் பெறுவதற்கு பல்வேறு அம்சங்களைப் கொண்ட டேட்டாவை எவ்வாறு பெறுவது என்பதை லிட்ரேச்சரிலிருந்து பெறலாம் அல்லது பிற டேட்டாபேஸ்களைக் காணலாம் எடுத்துக்காட்டாக மடிப்பு ரேஸ் என்பது பிறழ்வின் மீது மடிப்பு வீதத்தைப் பெற மியூட்டன்ட்களைக் கையாளும் விதமாகும் இந்த மடிப்பு ரேசை சர்வரில் பயன்படுத்தலாம் பிறழ்வுகளின் மீது மடிப்பு வீதத்தைப் வலைத்தளத்தில் பெறலாம் மேலும் பகுப்பாய்விற்கு டேட்டாக்களைப் பதிவிறக்கம் செய்யலாம் புரதங்களுக்கான டேட்டாகளுக்காக லிட்டரேச்சரிலிருந்து பெறக்கூடிய உண்மையான டேட்டாவை தரும் சில ஆவணங்களை பட்டியலிட்டால் 2005 ஆம் ஆண்டில் மேக்ஸ்வெல்Maxwell's அவர்கள் ஒரு கூட்டமைப்பைக் கண்டறிந்தனர் அவை மடிப்பு வீதத்தையும் செறிவுகளையும் காண முயற்சிக்கின்றன இதே சோதனை நிலைமைகளை முந்தைய நாட்களில் வெவ்வேறு சோதனை நிலைமைகளுக்கான வெவ்வேறு குழுக்கள் புரதங்களின் வெவ்வேறு நிலைகள் மற்றும் மடிப்பு விகிதங்களை லிட்டரேச்சரில் வெளியிட்ட டேட்டாவில் இருந்து பெறலாம் வெப்பநிலை pH மற்றும் மடிப்பு விகிதத்தை அதே நிபந்தனைகளில் இருந்து பெறலாம் வெவ்வேறு புரதங்களுக்கான டேட்டாவை ஒரே செறிவில் பெறலாம் இதுதான் 2005 ஆம் ஆண்டில் அதே சோதனை நிலைமைகளுடன் இந்த ஆய்வறிக்கையில் வெளியிடப்பட்டது ஆகும் தற்போது பல லிட்ரேச்சர் மதிப்புரைகள் உள்ளன அவை மடிப்பு விகிதங்கள் அல்லது புரதங்களைப் பற்றி விவாதிக்கின்றன தற்போது 100 க்கும் மேற்பட்ட புரதங்கள் மற்றும் புரதங்களின் மடிப்பு விகிதங்கள் நமக்கு தெரியும் இந்தத் டேட்டாவை வைத்திருந்தாள் புரதங்களை வேகமாக அல்லது மெதுவாக மடிப்பதற்கு என்னென்ன காரணிகள் உள்ளன என்பதை நாம் சரியாக பகுப்பாய்வு செய்யலாம் பல்வேறு வகையான தொடர்புகளைப் பற்றி விவாதிக்கலாம் நாம் முன்பு விவாதித்த கட்டமைப்புடன் அவை எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதை பற்றி அறியலாம் மாணவர் அனைத்து ஆல்பா அனைத்து ஆல்பா புரதங்களும் மாணவர் அனைத்து பீட்டா புரதங்களும் மாணவர் ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பிளஸ் பீட்டா புரதங்கள் மாணவர் ஆல்பா பீட்டா பீட்டா புரதங்களால் ஆல்பாவும் அனைத்து ஆல்பா அல்லது அனைத்து பீட்டாவிற்கும் என்ன வித்தியாசம் மாணவர் முக்கியமாக ஆல்பா எல்லா ஆல்பா மற்றும் அனைத்து பீட்டாவிலும் பரஸ்பர ஆதிக்கம் செலுத்தும் ஆல்பா முக்கியமாக பீட்டா மாணவர் நடுத்தர நடுத்தர குறுகிய நடுத்தர மற்றும் குறுகிய தூர இடைவினைகள் அனைத்து ஆல்பா புரதங்களையும் பாதிக்கும் மற்றும் அனைத்து பீட்டா புரதங்களிலும் நீண்ட இடைவினைகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன இவற்றைப் பார்த்தால் எந்த வகை புரதங்கள் வேகமாக மடிகின்றன எந்த வகை புரதங்கள் மடிக்க நேரம் எடுக்கும் என்பது தெரியும் மாணவர் அனைத்து ஆல்பா அனைத்து ஆல்பா புரதங்களும் மாணவர் வேகமாக மடியும் வேகமாக மடியும் ஏனெனில் முக்கியமாக நடுத்தர தூர தொடர்பு குறுகிய தூர தொடர்பு உடையவை வேகமாக மடிகின்றன இப்போது ஒரு உதாரணம் தருகிறேன் இங்கே காணக்கூடிய அனைத்து ஆல்பா புரதங்களுக்கும் இது ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் இது அனைத்து பீட்டா புரதங்கள் அனைத்தும் 2 நிலை புரதங்கள் மற்றும் சிறிய புரதங்கள் 2 நிலை புரதங்களின் பொருள் என்ன மாணவர் இடைநிலை ஒரு நிலையற்ற முக்கிய இணக்கத்தைக் கொண்டுள்ளது எங்களிடம் 2 நிலைகள் உள்ளன ஒன்று சொந்த நிலை அமைப்பு மற்றொன்று விரிவடைந்த நிலை அல்லது குறைக்கப்பட்ட நிலைகள் இடைப்பட்ட நிலை இல்லாத மடிந்த நிலைக்கு விரிவாக்கப்பட்ட நிலையை வைத்திருக்க முடியும் பல புரதங்கள் நிலையான மடிந்த நிலையில் உள்ளன சிறிய புரதங்களுக்கான மடிப்பு விகித சோதனை டேட்டாவை அறியலாம் அவை வேகமான மடிப்பு மற்றும் மெதுவான மடிப்புகளையும் கொண்டிருக்கலாம் அனைத்து புரதங்களும் 2 நிலை புரதங்களாக இருந்தாலும் இந்த புரதங்கள் நூறு சிறிய ரெசிடியூஸ்களாக இருந்தாலும் ஆல்பா புரதம் மற்றும் அனைத்து பீட்டா பிற புரதங்களுக்கான மதிப்பு எல்லா ஆல்பா புரதங்களையும் கவனித்தால் இது மடிப்பு விகிதத்தின் மடக்கை In kf ஆகும் இது மிக அதிகம் இவற்றின் மடக்கை விகிதம் வினாடிக்கு 10 நீங்கள் அனைத்து பீட்டாவையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே உங்களிடம் மதிப்புகள் 1 உள்ளன 2 அத்துடன் 1 ஏனெனில் அது நேரம் எடுக்கும் எனவே இந்த எண்களை பொதுவாகப் பார்த்தால் எல்லா ஆல்பா புரதங்களும் எல்லா பீட்டா புரதங்களையும் விட வேகமாக மடிகின்றன என்று கூறலாம் ஆனால் அது மிகவும் கண்டிப்பானதுஏனென்றால் சில நேரங்களில் அனைத்து பீட்டா புரதங்களும் கூட வேகமாக மடிந்துவிடும் ஏனெனில் ஒரு CSP குளிர் அதிர்ச்சி புரதம் இது 6 98 இல் மடிக்கிறது பொதுவாக அனைத்து ஆல்பா புரதங்களும் எல்லா பீட்டா புரதங்களையும் விட வேகமாக மடிகின்றன முன்பு விவாதித்தது போல அனைத்து ஆல்பா புரதங்களும் குறுகிய நடுத்தர இடைவினைகளுடன் பாதிக்கப்படுகின்றன அனைத்து பீட்டா புரதங்களும் நீண்ட தூர இடைவினைகளைக் கொண்டுள்ளன அவற்றின் ரெசிடியூஸ்கள் நீண்ட தூரத்தை பாதிக்கின்றன மேலும் ரெசிடியூஸ்கள் நடுத்தர தூர தொடர்புகளையும் பாதிக்கின்றன வேகமாக மடிக்கும் புரதங்களை பார்த்தால் ஒரு குழு மற்றும் மெதுவான மடிப்பு குழுக்கள் மற்றொரு குழு மற்றும் அமினோ அமில கலவைகள் அல்லது விருப்பம் அல்லது தொடர்பு முறை ஆகியவற்றைக் காணலாம் மெதுவான மற்றும் வேகமான மடிப்பு புரதங்களுக்கான சில வடிவங்களை காணலாம் உதாரணமாக அஸ்பாரகின் குளுட்டமைன் லைசின் மற்றும் செரின் துருவ ரெசிடியூஸ்களைக் கண்டால் மெதுவான மற்றும் வேகமான மடிப்பு வலது வித்தியாசத்தை காணலாம் இந்த ரெசிடியூஸ்கள் வேகமாக மடிப்பு புரதங்களில் முக்கியமாக உள்ளன இது 5 2 மற்றும் வேகமாக மடிப்பு இது 9 5 இது சுமார் 2 மடங்கு அதேபோல் இந்த ரெசிடியூஸ்கள் மெதுவான மடிப்பு புரதங்களுடன் ஒப்பிடும்போது மிக அதிகமாகவும் வேகமாகவும் இருக்கும் பின்னர் இந்த நடுத்தர தூர தொடர்புகளை துருவ ரெசிடியூஸ்களுக்கு இடையிலான தொடர்பு ஆதிக்கம் செலுத்தும் வேகமான மடிப்பு புரதங்கள் என்பதை காணலாம் தொடர்புகள் மற்றும் கலவை பற்றி முன்பு விவாதித்தோம் அது வேகமாக மடிப்பு புரதங்களுக்கான சோதனை டேட்டாகளுடன் உடன்படுகிறது அதேபோல் மெதுவான மடிப்பு புரதங்களைக் கண்டால் எந்த ரெசிடியூ ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம் மாணவர் ஹைட்ரோபோபிக் ஹைட்ரோபோபிக் ரெசிடியூஸ்கள் நீண்ட தூர தொடர்புகளை உருவாக்கும் ரெசிடியூஸ்கள் அலனைன் சிஸ்டைன் கிளைசின் மற்றும் லியூசின் இல் அதிகமாக நிகழ்கின்றன இந்த ரெசிடியூஸ்கள் வேகமாக மடிப்பு புரதங்களை விட மெதுவான மடிப்பு புரதங்களில் நிகழ்கின்றன எடுத்துக்காட்டாக 3 மடங்கு உள்ளது மெதுவாக மடிப்பு புரதங்களின் வித்தியாசத்தை சரியாகக் காணலாம் இந்த ஹைட்ரோபோபிக் மையத்தின் உருவாக்கம் நீண்ட தூர இடைவினைகளை உள்ளடக்கியது மடிப்பு செயல்முறையை மெதுவாக்குகிறது பின்னர் இந்த மெதுவான மடிப்பு புரதங்கள் மற்றும் வேகமான மடிப்பு புரதங்களில் உள்ள தொடர்புகளை காணலாம் நீண்ட தூர தொடர்புகளையும் மெதுவாகவும் காணலாம் மெதுவான மடிப்பு புரதங்கள் சரியானவை அவை முக்கியமாக ஹைட்ரோபோபிக் ஜோடிகளுடன் அலனைன் அலனைன் டிரிப்டோபான் லியூசின் அலனைன் கிளைசின் சிஸ்டைன் டைரோசின் இணைப்பு கொள்கின்றன ஹைட்ரோபோபிக் ரெசிடியூஸ்களுக்கு வேகமான மடிப்பு புரதங்களுடன் ஒப்பிடும்போது மடிப்பு புரதங்கள் இடையிலான தொடர்புகள் மெதுவாக இருப்பதைக் காணலாம் மெதுவான மடிப்பு மற்றும் வேகமான மடிப்பு புரதங்கள் பொதுவாக அனைத்து ஆல்பா புரதங்களும் எல்லா பீட்டா புரதங்களையும் விட வேகமாக மடிந்துவிடுகின்றன மேலும் 2 குழுக்களாக வகைப்படுத்தினால் எது வேகமாக மடிந்து கொண்டிருக்கிறது இது மெதுவாக மடிக்கும் மற்றும் ரெசிடியூஸ்களின் விருப்பத்தை சரியாகக் காண முக்கியமாக வேகமான மடிப்புகளில் உள்ள துருவ ரெசிடியூஸ்கள் மற்றும் மெதுவான மடிப்பு புரதங்களில் உள்ள துருவமற்ற ரெசிடியூஸ்கள் இதேபோல் இடைவினைகள் அல்லது தொடர்புகள் சரியானவை முக்கியமாக மெதுவான மடிப்பு புரதங்கள் இந்த ஹைட்ரோபோபிக் ரெசிடியூஸ்களைப் பயன்படுத்தி நீண்ட தூர தொடர்புகளுடன் ஆதிக்கம் செலுத்துகின்றன இப்போது இந்த மடிப்பு விகிதங்களை எந்தவொரு அளவுருக்கள் மூலமாகவும் கணிக்க முடியுமா அல்லது தொடர்புபடுத்த முடியுமா என்பது கேள்வி வரிசை அல்லது கட்டமைப்பிலிருந்து பெறப்பட்ட பல்வேறு அளவுருக்கள் பற்றி நாம் முன்னர் விவாதித்த பல்வேறு கட்டமைப்பு அடிப்படையிலான அளவுருக்கள் என்ன மாணவர் அமைப்பு வரிசை அடிப்படையிலானது கட்டமைப்பு அடிப்படையிலான அளவுருக்கள் மாணவர் அணுகல் மாணவர் தொடர்பு ஆர்டர்கள் பல்வேறு அளவுருக்களில் நீண்ட தூர வரிசை ஹைட்ரோபோபசிட்டியை நடத்தினால் மெதுவான மற்றும் வேகமான மடிப்பு புரதங்களைக் கண்டால் தொடர்புகள் மிகவும் முக்கியம் எனவே தொடர்புகளை வடிவங்களாகப் பயன்படுத்தி தொடர்புகளாக மாற்றும் 3D கட்டமைப்புகளை நாம் மாற்றலாம் மாணவர் வரைபடங்கள் தொடர்பு வரைபடங்கள் இந்த தொடர்புகளிலிருந்து தொடர்பு வரிசை நீண்ட தூர வரிசை மற்றும் பல அளவுருக்களைக் கழித்து தேர்ந்தெடுக்கலாம் தொடர்புகள் மற்றும் மடிப்பு விகிதங்களுக்கிடையில் ஒரு உறவு இருக்கிறதா என்பதை புரத மடிப்பு விகிதங்களை கணிக்க அல்லது புரிந்துகொள்ள இந்த தொடர்புகள் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பது அடிப்படை செயல்பாட்டில் இருந்து குறைந்துவரும் நீண்ட தூர தொடர்புகளை பார்த்தால் தெரிந்துகொள்ளலாம் தொடர்பு வரிசையை எவ்வாறு வரையறுப்பது என்பதை முன்பு விவாதித்த தொடர்பு வரிசை என்ன இது டெல்டா சிக்மா Sij என L மற்றும் n வழங்கப்படுகிறது என்பது மூலம் அறிந்து கொள்ளலாம் டெல்டா Sij என்றால் என்ன மாணவர் வரிசை பிரிப்பு தொடர்பு ரெசிடியூஸ்களுக்கு இடையில் வரிசை பிரிப்பு எனவே இந்த ஆரம் 6 ஆங்ஸ்ட்ரோமின் கோளத்தை அமைத்து தொடர்புகளைப் பார்க்கலாம் பின்னர் மாற்றம் தூரப் பிரிப்பைச் சரிபார்க்க அது டெல்டா S தரும் L என்றால் என்ன மாணவர் மொத்த ரெசிடியூஸ்கள் மொத்த புரதங்களின் எண்ணிக்கை இந்த புரதத்தின் நீளம் மற்றும் N மாணவர் தொடர்புகளின் எண்ணிக்கை அதன் மொத்த தொடர்புகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு ரெசிடியூசிற்கும் டெல்டா Sij ஒன்றாகச் சேர்ப்பதற்கு நீளம் மற்றும் தொடர்புகளின் எண்ணிக்கையுடன் இயல்பாக்குங்கள் டேட்டாவைக் இங்கே நான் காண்பித்தாள் இது கோளம் ஒன்று மற்றும் ஏழு டெல்டாகள் s ஆறு எனில் சரியாக கணக்கிடும் அனைத்து ரெசிடியூங்களும் t க்கு கிடைத்தால் புரதத்தில் உள்ள அனைத்து ரெசிடியூஸ்களுக்கும் மதிப்பைப் பெறுவீர்கள் அந்த மதிப்பை மடிப்பு வீதத்துடன் தொடர்புபடுத்துகிறோம் மேலும் நீண்ட தூர இடைவினைகள் இருந்தால் தொடர்பு வரிசையில் என்ன நடக்கும் நீண்ட தூர இடைவினைகள் என்பது இந்த சமன்பாட்டில் என்ன நடக்கும் என்பதாகும் மாணவர் வித்தியாசம் அதிகம் இது அதிகமாக இருக்கும் ஏனெனில் இது அதிகமாக இருந்தால் டெல்டா கள் அதிகமாக இருக்கும் பின்னர் தொடர்பு ஒழுங்கு என்ன நடக்கும் அது அதிகமாக உள்ளது ஏனெனில் அது விகிதாசார உரிமையாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் தொடர்பு ஒழுங்கு அதிகமாக இருந்தால் தொடர்பு வரிசை அதிகமாக இருக்கும் நீங்கள் என்ன மடிப்பை எதிர்பார்க்கிறீர்கள் மடிப்பு மெதுவாக உள்ளது ஏனெனில் அதிக எண்ணிக்கையிலான நீண்ட தூர தொடர்பு பின்னர் மடிப்பு மெதுவாக உள்ளது அவை அதிக குறுகிய தூர இடைவினைகள் அல்லது நீண்ட தூர தொடர்புகளுடன் ஒப்பிடும்போது அதிக நடுத்தர தூர இடைவினைகள் எனவே டெல்டா Sij குறைவாக இருப்பதால் தொடர்பு வரிசை குறைவாக இருப்பதை நீங்கள் காணலாம் பின்னர் இந்த விஷயத்தில் அது வேகமாக மடிக்கலாம் இப்போது இந்த உருவத்தைக் காட்டுகிறேன் ஏன் x அச்சு தொடர்பு வரிசை மற்றும் y அச்சு என்பது மடிப்பு வீதத்தின் மடக்கை என்பது தொடர்பு வரிசைக்கும் மடிப்பு வீதத்திற்கும் இடையிலான தலைகீழ் உறவை காணலாம் இதன் பொருள் அதிகமான தொடர்பு ஒழுங்கு இருந்தால் அது சரியானது என்று நாங்கள் கருதுகிறோம் இது குறைந்த தொடர்பு வரிசையாக இருந்தால் அது குறைந்த மடிப்பு வீதமாகும் இது மடிப்பு வீதமாகும் இது விரைவான சரியான அபராதம் தொடர்பு வரிசை 0 8 வரை இருக்கும் இது தொடர்பு வரிசைக்கும் மடிப்பு வீதத்திற்கும் இடையிலான தலைகீழ் உறவைக் காணலாம் இப்போது நாம் விவாதிக்கும் இரண்டாவது அளவுருக்கள் மாணவர் நீண்ட தூர வரிசை நீண்ட தூர வரிசை எவ்வளவு நீண்ட வரிசை பெறப்படுகிறது இதற்கு கருத்து என்ன பயன்படுத்தப்படுகிறது அதாவது தொடர்புகள் அவை நெருக்கமாக உள்ளன ஆனால் அவை சரியான வரிசையில் இல்லை எனவே இந்த விஷயத்தில் நெருக்கமாக இருக்கும் அனைத்து தொடர்புகளையும் காணலாம் இந்த இடத்தில் 12 ரெசிடியூஸ்கள் பிரிந்து இருந்தால் nij ஒன்றுக்கு சமம் எனவே நீண்ட தூர வரிசையில் எத்தனை சரிசெய்யக்கூடிய அளவுருக்கள் உள்ளன என்பதை இங்கே காணலாம் மாணவர் தூர வெட்டு ஒன்று துண்டிக்கப்பட்ட தூரம் மாணவர் வரிசை வரிசை பிரிப்பு இது ஒன்று பின்னர் சொல்லக்கூடிய தூரம் எட்டு ஆங்ஸ்ட்ரோம் மற்றும் சதவீதத்தின் வரிசை அதாவது 12 ரெசிடியூஸ்கள் 2 அனுசரிப்பு அளவுருக்கள் உள்ளன இந்த அளவுருக்களை நீண்ட தூர வரிசையைப் பெற சரிசெய்யலாம் இது மடிப்பு விகிதங்களை எவ்வளவு தூரம் தொடர்புபடுத்தும் என்பதுதான் 12 எண்களைப் பெறுவது எண் 12 ஐ சரியாகப் பயன்படுத்துகிறோம் இந்த எண் 12 ஐ எவ்வாறு பெறுகிறோம் என்பதை விளக்குகிறேன் மடிப்பு விகிதங்கள் சோதனை மடிப்பு விகிதங்களைக் கொண்ட புரதங்களின் தொகுப்பை எடுத்துக்கொள்கிறோம் எனவே மடிக்காத விகிதங்களுடன் 2 நிலை புரதங்களின் தொகுப்பை காண முடிகிறது இந்த விஷயத்தில் இப்போது நாம் 1 முதல் 25 ரெசிடியூஸ்களுக்கு மாற்றக்கூடிய பிரிவின் தூரத்தை மாற்றலாம் எனவே இந்த எல்லைக்குள் எத்தனை ரெசிடியூஸ்கள் ஒரு ரெசிடியூ அல்லது 2 ரெசிடியூ 3 ரெசிடியூஸ்கள் நான்கு ரெசிடியூஸ்கள் மற்றும் பல அதிலிருந்து LRO வை கணக்கிடலாம் ஏனெனில் nij 1 முதல் 25 வரை மாற்றினால் மைனஸ் j வைக்கலாம் சரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் மதிப்பு கிடைக்கும் எனவே LRO வை மடிப்பு வீதத்துடன் தொடர்புபடுத்துகிறோம் ஒவ்வொரு தூரப் பிரிவிற்கும் உள்ள தொடர்பைக் கணக்கிடுவோம் LRO வைக் கணக்கிடுவோம் இந்த தொடர்பை பெற LRO மற்றும் l மற்றும் kf மதிப்பை கணக்கிட வேண்டும் எடுத்துக்காட்டாக அது 5 ஆக இருந்தால் மைனஸ் 0 69 இன் தொடர்பை பெறுகிறோம் பின்னர் 10 உடன் சென்றாள் தொடர்பு என்பது எதிர்மறை என்பதை காணலாம் 2 இன் தூரத்தைப் பொறுத்து அதிகரிக்கிறது இங்கே 12 அல்லது 13 கிட்டத்தட்ட ஒன்றே அதன் பிறகு அதிகமாக அதிகரித்தால் மீண்டும் குறையும் எனவே இறுதியாக இது 25 வரை செல்கிறது இப்போது மைனஸ் 0 58 இலிருந்து கிடைக்கும் இது ரெசிடியூஸ்கள் 2 அல்லது 3 பிரிக்கும்போது ரெசிடியூஸ்களிலிருந்து பெறுவதைப் போன்றது அதாவது மடிப்பு விகிதங்களுக்கு செல்வாக்கு செலுத்தும் சில தூர தொடர்புகள் உள்ளன தொடர்பு ஒழுங்கு குறுகிய நடுத்தர மற்றும் நீண்ட தூர தொடர்புகளை கருதுகிறது ஆனால் நீண்ட தூர வரிசையின் விஷயத்தில் நீண்ட தூர தொடர்புகளை மட்டுமே கருதினால் இது அதிக செயல்திறன் காட்டுகிறது நீண்ட தூர குறுகிய தூர தொடர்பைச் சேர்த்தால் தொடர்பு குறைவாக இருக்கும் அதாவது நீண்ட தூர நீண்ட தூர தொடர்புகளுக்கு மட்டுமே ஏதாவது செய்ய முடியும் எனவே இங்கிருந்து இந்த மதிப்பைப் பெறுகிறோம் 12 இந்த வகையில் 12 ரெசிடியூ வரம்பைப் பெறுகிறோம் இந்த 12 ரெசிடியூ வரம்புடன் மைனஸ் 0 78 இன் தொடர்பு மடிப்பு வீதத்துடன் நாம் காணலாம் நீண்ட தூர வரிசையை எவ்வாறு கணக்கிடுவது எனவே இங்கே எட்டு ஆங்ஸ்ட்ராமின் கோளத்தை வரம்பிற்குள் நிகழும் ரெசிடியூஸ்களைப் பார்த்து குறைந்தது 12 ரெசிடியூஸ்களின் தூரத்தைக் கொண்டிருக்கும் ரெசிடியூஸ்களை சரியாகக் காணலாம் த்ரோயோனைன் 152 ஐ எடுத்துக் கொண்டால் கடைசி வகுப்பில் இது எத்தனை நீண்ட தூர தொடர்புகளை ஏற்படுத்தும் என்பதை விவாதித்தோம் 1 2 3 சரி இந்த விஷயத்தில் 3 ஆல் 164 இந்த நீண்ட தூர வரிசையில் சரியான எண்ணைப் பெறலாம் எனவே எல்லா ரெசிடியூஸ்களுக்கும் இதைச் செய்தால் இறுதியாக n ஆல் வகுக்கிறோம் இதுதான் ரெசிடியூஸ்கள் ஒவ்வொன்றிற்கும் n ij இன் சுருக்கத்தை ஒன்றாகச் செய்வதால் இதைப் பெறுவீர்கள் பின்னர் LRO ஐப் பெறுவீர்கள் இப்போது நீண்ட தூர தொடர்புகளை வெவ்வேறு கட்டமைப்பு வகுப்புகளில் காண்பித்தாள் முந்தைய நான்கு வெவ்வேறு கட்டமைப்பு வகுப்புகள் அனைத்தும் ஆல்பா அனைத்து பீட்டா ஆல்பா பிளஸ் பீட்டா மற்றும் ஆல்பா பீட்டா பற்றி விவாதித்தோம் எனவே இங்கே அனைத்து ஆல்பா விஷயத்திலும் இது முக்கியமாக 4 முதல் 10 வரம்பில் மற்றும் அனைத்து பீட்டாவிலும் உள்ளது எனவே இது முக்கியமாக 11 முதல் 20 வரம்பில் உள்ளது மற்றும் ஆல்பா பிளஸ் பீட்டா காணலாம் அனைத்து ஆல்பா மற்றும் அனைத்து பீட்டா மற்றும் ஆல்பா பீட்டாவிற்கும் இடையில் இது வரம்பு இது நீண்ட தூர வரிசையில் பிரதிபலிக்கப்படலாம் ஏனென்றால் வெவ்வேறு விரிவுரை வகுப்புகளில் தொடர்புகள் வேறுபட்டிருப்பதை காணலாம் எனவே 3 குழுக்களில் அனைத்து ஆல்பா அனைத்து பீட்டா மற்றும் கலப்பு வகுப்பிலும் புரதங்களை வகைப்படுத்தினோம் இந்த 3 வகுப்புகளுக்கான சமன்பாடுகளை பெற்றுள்ளோம் மேலும் இது முக்கியமாக நீண்ட தூர வரிசையை விரும்பினால் அது எந்த வகையான தொடர்புகளுடன் தொடர்புடையது நீண்ட தூர இடைவினைகள் இந்த விஷயத்தில் எந்த வகை புரதங்கள் நீண்ட தூர வரிசையில் சிறப்பாக செயல்படுகின்றன மாணவர் அனைத்து பீட்டா புரதமும் அனைத்து பீட்டா புரதங்களும் ஏனென்றால் நீண்ட தூர இடைவினைகளுடன் செல்வாக்கு கொண்டுள்ளன நான் டேட்டாவைக் காட்டுகிறேன் இங்கே அனைத்து பீட்டாவையும் பார்த்தால் அனைத்து ஆல்பா மற்றும் கலப்பு வகுப்பு புரதங்களுடன் ஒப்பிடும்போது தொடர்பு மிக அதிகமாக 0 92 ஆக இருப்பதை காணலாம் நீண்ட தூர வரிசையை கண்டால் அதில் முக்கியமாக நீண்ட தூர இடைவினைகள் உள்ளன எல்லா பீட்டா புரதங்களையும் சரியாகப் பார்க்கிறீர்கள் பின்னர் அனைத்து ஆல்பா மற்றும் கலப்பு வகுப்பு புரதங்களையும் சிறப்பாகப் புரிந்து கொள்ள முடியும் நாம் சமன்பாட்டைப் பெறுகிறோம் அனைத்து ஆல்பா புரதங்களுக்கும் அனைத்து பீட்டா புரதங்களுக்கும் கலப்பு வகுப்பு புரதங்களுக்கும் ln kf பெறுவதற்கான சமன்பாடு இதுவாகும் இங்கே ஏன் ln k சரியானது மற்றும் x அச்சு நீண்ட தூர வரிசையை மட்டுமே காண முடியும் இப்போது தொடர்பு வரிசையின் நீண்ட தூர வரிசையுடன் ஒப்பிட்டால் சில வகுப்புகள் ஒப்பிடக்கூடிய முடிவுகளைப் பெறலாம் சில வகுப்புகள் இந்த நீண்ட தூர வரிசை தொடர்பு வரிசையை விட சிறப்பாக செயல்படும் எந்த வகுப்பு LRO சிறப்பாக செயல்படுகிறது மாணவர் பீட்டா அனைத்து பீட்டா எனவே இதை மிகக் குறைவாகவே பார்ப்பதால் எல்லா பீட்டாவையும் பார்க்கிறோம் அவை குறுகிய மற்றும் நடுத்தர தூர தொடர்புகளை உள்ளடக்கியிருப்பதால் தான் அதாவது குறுகிய மற்றும் நடுத்தர தூர தொடர்புகள் மடிப்பு வீதத்தைக் கணக்கிடுவதில் சில சத்தங்களை உள்ளடக்குகின்றன இதுதான் இந்த நடுத்தர தூர தொடர்புகளை சேர்த்தால் தொடர்பு 0 46 மட்டுமே ஆனால் இதை விலக்கினால் 0 92 வரை கிடைக்கும் கலப்பு வகுப்பு புரதங்களின் விஷயத்தில் ஒத்த நிலை 0 82 மற்றும் 0 86 ஐக் காணலாம் சரியான எண் தொடர்பு வரிசையிலும் நீண்ட தூர வரிசையிலும் கிட்டத்தட்ட ஒத்திருக்கிறது எனவே இப்போது மடிப்பு வீதத்தை எவ்வாறு கணிப்பது என்ற மடிப்பு வீதத்தை கணிக்க முடியும் இல்லை LRO மற்றும் In kf இடையே உறவு உள்ளது y சமன்பாடு mx plus c நேர் கோடு சமன்பாட்டிற்கு சமம் எனவே சமன்பாடு அனைத்து ஆல்பா அனைத்து பீட்டா மற்றும் கலப்பு வகுப்பு புரதங்கள் ஆகும் எனவே LROவை நாம் கணக்கிடும் அனைத்து ஆல்பா புரதங்களுக்கும் கணக்கிட்டு இந்த சமன்பாட்டில் உள்ள மதிப்புகளை மாற்றுகிறோம் இதை Inkf க்கு பெறலாம் எனவே LRO வினாடிக்கு வெறும் 1 13 வீதத்தின் விலகலைப் பெறுவீர்கள் நான்கு சமன்பாடுகளைப் பெற்ற 3 வெவ்வேறு குழுக்களில் புரதங்களை வகைப்படுத்துகிறோம் எல்லா புரதங்களையும் ஒன்றாகக் கருத்தில் கொண்டு ஒரு சமன்பாடு எல்லா புரதங்களுக்கும் ஒரே ஒரு பொதுவான சமன்பாடு மட்டுமே இந்த விஷயத்தில் விலகல் ஒரு புள்ளி ஒன்று 3 பின்னர் என்ன செய்தோம் 3 வெவ்வேறு குழுக்களில் உள்ள புரதங்களை வகைப்படுத்துகிறோம் முக்கியமாக அனைத்து ஆல்பா அனைத்து பீட்டா மற்றும் கலப்பு வகுப்பு புரதங்களும் இந்த சமன்பாடுகளிலிருந்து LRO வை நாங்கள் பெற்றுள்ளோம் மற்றும் மடிப்பு விகிதங்களை கணக்கிடுகிறோம் இதைச் செய்தால் வெவ்வேறு கட்டமைப்பு வகுப்புகளுடன் தொடர்பு 0 92 ஆகும் இது இங்கே ஒரு விலகல் நான் தொடர்புகளை சரியாக தருகிறேன் எனவே வகைப்பாட்டைச் செய்தால் உங்கள் வகுப்புடன் வெவ்வேறு கட்டமைப்பு வகுப்புகள் ஆல்பா மற்றும் பீட்டாவிற்கான 0 92 இன் தொடர்பைக் காணலாம் இந்த புள்ளிவிவரத்துடன் இங்கே சோதனை மற்றும் கணிக்கப்பட்ட ln kf க்கு இடையிலான ஒப்பீட்டைக் காட்டுகிறேன் எனவே சோதனை மற்றும் கணிக்கப்பட்ட மடிப்பு விகிதங்களுக்கிடையில் ஒரு நல்ல தொடர்பு இருப்பதை காணலாம் அவற்றில் பெரும்பாலானவை இந்த நேர் கோட்டுக்கு இந்த சாய்வில் மிக நெருக்கமாக உள்ளன தொடர்பு வரிசையைப் பற்றி விவாதித்தோம் நீண்ட தூர வரிசை தொடர்பு ஆணை ஆறு ஆங்ஸ்ட்ராமின் தூரத்தைக் கருதுகிறது மற்றும் அனைத்து தூரங்களையும் நீண்ட தூர வரிசையை எடுத்துக்கொள்கிறது தூரப் பிரிவின் அடிப்படையில் இன்னும் ஒரு நிபந்தனைகள் உள்ளன